ஹலோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்குகள் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால் பற்றிய எங்கள் விவாதத்தைத் தொடரும் கடந்த சில விரிவுரையில் ஓ யில் டேட்டா லிங்க் லேயர் 2 பற்றி விவாதிக்கிறோம் முக்கியமான லேயரிலும் டி எனவே ஈத்தர்நெட் மற்றும் லேயர் 2 இன் வேறுபட்ட அம்சங்களை ஆராய்ந்தோம் இன்று ஃப்ளோ மற்றும் எரர் கண்ட்ரோல் பற்றிக் காண்போம் நீங்கள் ஒற்றுமையைக் காண்பீர்கள் அல்லது ஃப்ளோ மற்றும் எரர் கண்ட்ரோலுக்கு இடையில் நீங்கள் போக்குவரத்து அடுக்கில் அல்லது டிரான்ஸ்போர்ட் லேயரில் நிகழ்வில் கணினி 1 இல் ஒரு செயல்முறையைச் செயலாக்குவதற்கான செயல்முறையை எண்டு டு எண்டு ப்ராசஸ் கொண்டுவருவதை கவனித்துக்கொள்கிறது அந்த ப்ராசஸ் P ஆகும் கணினி 1 இல் கணினி 2 இல் Q ஐ செயலாக்க பேசுகிறது மற்றும் தகவல்தொடர்புகளை செயலாக்க ஒரு செயல்முறை உள்ளது இந்த விஷயத்தில் ஹாப் டு ஹாப் கம்யூனிகேஷன் உள்ளது இது லேயர் 2 ஹாப் டு ஹாப் செய்ய இது அருகிலுள்ள சுவிட்சுடன் இணைக்கப்பட்ட கணினி ஆகும் ஆக இது ஒரு குறிப்பிட்ட ஈத்தர்நெட் பிரேம் அல்லது ஒரு சோர்ஸ் அட்ரஸ் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் மற்றும் ஹையர் லேயரில் இருந்து பெறும் பேலோட் மற்றும் எரர் செக்கிங் போன்ற பிற விஷயங்களைக் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே முக்கியமானது என்னவென்றால் இந்த நாட்களில் நாங்கள் சிறப்பாக தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் நெட்வொர்க் சுவிட்ச் முழு டுயுப்லெக்ஸ் நெட்வொர்க்குகள் மற்றும் விஷயங்களை மாற்றியிருக்கும்போது இந்த சூழ்நிலைகளில் இந்த எரர் மற்றும் ஃப்ளோ கண்ட்ரோல் வழிமுறை எவ்வாறு கையாளப்படுகிறது எனவே ஒர்க் ஃப்ளோ மற்றும் எரர் கண்ட்ரோல் பற்றிய ஒட்டுமொத்த கண்ணோட்டத்தை எடுத்துக்கொள்வேன் ஒட்டுமொத்த மெக்கானிசமானது கான்செப்ட் ரீதியாக நாம் டிரான்ஸ்போர்ட் லேயரில் பார்த்ததைப் போன்றது என்பதை நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் ஆனால் இங்கே நாம் டேட்டா லிங்க் லேயரை செய்கிறோம் எனவே அக்நாலெட்ஜ்மெண்ட்டைப் பெறுவதற்கு முன்பு அனுப்பக்கூடிய டேட்டாவின் அளவை ஃப்ளோ கண்ட்ரோல் ஒருங்கிணைக்கிறது எனவே என்ன இருக்கிறது நான் ஒருவருக்கு ஒரு டேட்டாவை அனுப்பும் போதெல்லாம் அனுப்பிய பிறகு நான் அக்நாலெட்ஜ்மெண்ட்டைப் எதிர்பார்க்கிறேன் டேட்டா பெறப்படுகிறது அல்லது மீண்டும் அனுப்பக்கூடாது எனவே எந்த ஃப்ளோ கண்ட்ரோல் எவ்வளவு டேட்டாவின் அளவை ஒருங்கிணைக்கிறது அக்நாலெட்ஜ்மெண்ட்டைப் வகை விஷயங்களைப் பெறுவதற்கு முன்பு நீங்கள் அனுப்பலாம் ஒவ்வொரு பிட்வைஸ் பைட் வாரியாக கிலோபைட் வாரியாக அல்லது துண்டின் வாரியாக மற்றும் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுப்பலாம் ஃப்ளோ கண்ட்ரோல் என்பது செண்டரிடம் சொல்லும் ஒரு செயல்முறையாகும் இதற்கு முன்பு எவ்வளவு டேட்டாவை அனுப்ப முடியும் அது ரீசிவரிடமிருந்து அக்நாலெட்ஜ்மெண்டிற்காக காத்திருக்க வேண்டும் எனவே இது ஒரு மெக்கானிசமாகும் நான் சொல்வது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொரு பாக்கெட்டையும் இவ்வளவு விஷயங்கள் அல்லது ஒவ்வொரு பிரேமையும் அனுப்பினீர்கள் அக்நாலெட்ஜ்மெண்ட்டைப் அனுப்பவும் விளக்கவும் பெறுகிறீர்கள் நீங்கள் 5 பிரேம்களை அனுப்பினீர்கள் என்று நான் சொல்வது 5 ஒப்புதலுக்கும் வகைகளுக்கும் காத்திருக்கிறது 5 பிரேம் வரிசை என்று நான் சொல்கிறேன் பின்னர் கடைசியாக இருக்கும் அதிகபட்ச அக்நாலெட்ஜ்மெண்டிற்காக காத்திருங்கள் எனவே இது மெக்கானிசம் என்று சொல்லப்படுகிறது இது ஒரு செயல்முறை இது ஒரு ப்ரோடோகால் இது ஒரு ஒட்டுமொத்த நடைமுறை ரீசிவருக்கு ஒரு குறிப்பிட்ட வேகம் உள்ளது இது இன்கமிங் டேட்டாவையும் இன்கமிங் டேட்டாவைச் சேமிக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு மெமரியையும் செயலாக்க முடியும் எனவே அது பெறும் ரீசிவர் அடிப்படையில் அதைப் பெறுவது வரையறுக்கப்பட்ட வேகத்தில் குறிப்பு நேரம்0400 ஐப் பார்க்கவும் அல்லது அதை ரீசிவ் செய்யக்கூடிய வேகத்தில் நாம் காண்கிறோம் இது சில டேட்டா வகை விஷயங்களை சேமிக்க முடியும் வரம்புகள் அடையும் முன் ரீசிவர் செண்டருக்குத் தெரிவிக்க வேண்டும் மற்றும் டிரான்ஸ்மிட்டருக்கு குறைவான பிரேம்களை அனுப்ப அல்லது தற்காலிகமாக நிறுத்துமாறு கோர வேண்டும் எனவே இது டேட்டாகளுடன் ஒட்டுமொத்தமாக இருந்தால் அது அனுப்புநரை அனுப்ப வேண்டும் 2 விஷயம் அது டேட்டா ஹங்கிரி இது அடிப்படையில் அனுப்பியவர் டேட்டா பற்றாக்குறை அல்லது அதிகமாக அனுப்புவது அல்லது டேட்டாவில் அதிகமாக இருந்தால் அது அனுப்புவதை நிறுத்துங்கள் அல்லது குறைந்த விகிதத்தில் குறிப்பு நேரம் 0433 ஐப் பார்க்கவும் உள்ளது எனவே இவை அனைத்தும் ஒரு செயல்முறையின் மூலம் இருக்க வேண்டும் இது முதன்மையாக ஒரு ஃப்ளோ கண்ட்ரோல் மெக்கானிசம் ஆகும் செயலாக்க விகிதம் பெரும்பாலும் மெதுவாக இருப்பதால் டிரான்ஸ்மிஷன் ரிசீவரின் விகிதம் உள்வரும் இன்கமிங் டேட்டாவைச் செயலாக்கும் வரை மெமரி அல்லது பஃபரை வைத்திருக்கிறது பொதுவாக அதிக வேகமான விஷயங்களைக் கொண்டு செயலாக்க விகிதம் வருகிறது பொதுவாக அதிக வேகமான விஷயங்களைக் கொண்டு செயலாக்க விகிதம் வருகிறது எனவே டேட்டாவைச் செயலாக்கும் வீதம் பெரும்பாலும் ட்ரான்ஸ்மிசன் வீதத்தை விட மெதுவாக இருக்கும் எனவே வழக்கமாக நீங்கள் அந்தத் டேட்டாவைப் பற்றிக் கவலைப்படுகிறீர்கள் எனவே ரிசீவர் ஒரு பஃபரையோ அல்லது மெமரி பிளாக்கையோ பராமரிக்க வேண்டும் அங்கு டேட்டாவானது இன்கமிங் டேட்டாவைச் அதை சேமித்து வைக்கும் அல்லது அதை ப்ராசஸ் செய்ய முடியும் ஆனால் பஃபருக்கான ஒரு வரம்பு உள்ளது உங்களால் எவ்வளவு முடியும் அது காலவரையற்ற பஃபர் அல்ல காலவரையற்ற நேரத்தை சேமித்து வைக்கலாம் எனவே இது எவ்வளவு பஃபருக்கான ஒரு கட்டுப்பாடு நீங்கள் டேட்டா மற்றும் விஷயங்களின் வகையை சேமிக்க முடியும் எனவே மறுபுறம் ஒரு ஈத்தர்நெட் அல்லது லேயர் 2 இன் ஒரு அம்சம் டேட்டா லிங்க் லேயர் என்பது சரியான முறையில் ஃப்ளோவைக் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு மெக்கானிசமைக் கொண்டிருக்க வேண்டும் இல்லையெனில் எதிர்பார்த்த விகிதத்தில் உண்மையுள்ள தகவல் தொடர்பு பராமரிக்க கடினமாக இருக்கும் தவிர ஒரு ஃப்ளோவை கண்ட்ரோல் செய்யும் மெக்கானிசம் ஃப்ளோவை நிர்வகிக்கும் எனவே அது ஒரு முக்கியமான விஷயம் மற்றொன்று எரரை கண்ட்ரோல் செய்யும் அம்சங்கள் ஆகும் டேட்டா ரிசீவர் செண்டரிடம் இருந்து ரிசீவருக்கு அனுப்பப்படுகிறது ரிசீவர் அதை அடையவில்லை அதை ரீசிவ் செய்தது அல்லது அக்நாலெட்ஜ்மெண்ட்டை அனுப்பும்போது அக்நாலெட்ஜ்மெண்ட் இழக்கப்படுகிறது அல்லது தாமதமாகிறது சில நேரங்களில் அது இழக்கப்படாது அது தாமதமாகிறது அது சிதைந்து போகிறது எனவே இந்த லேயர் 2 ட்ரான்ஸ்மிசனில் உள்ள எரரை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதற்கு மட்டுமே இது முக்கியம் எனவே எரர் கண்ட்ரோல் எரர்க் கண்டறிதல் மற்றும் எரர் திருத்தம் இரண்டையும் உள்ளடக்கியது இது செண்டருக்கு தெரிவிக்க ரிசீவரை அனுமதிக்கிறது இது ட்ரான்ஸ்மிசனின் போது பிரேம் தொலைந்துவிட்டால் அல்லது சேதமடைந்தால் செண்ட்ரால் அந்த பிரேம்களை மீண்டும் அனுப்புவதை ஒருங்கிணைக்கவும் பிரேமை இழந்தால் ரீட்ரான்ஸ்மிசன் செய்யப்பட வேண்டிய பிரேமால் சேதமடைந்தால் டேட்டா லிங்க் லேயரில் எரர் கண்ட்ரோல் ARQ அல்லது ஆட்டோமேட்டிக் ரீபிட் ரிக்வெஸ்ட்டின்கருத்தை அடிப்படையாகக் கொண்டது எரர் கண்டறியப்படும்போதெல்லாம் குறிப்பிட்ட பிரேம்கள் சரியான முறையில் ரீட்ரான்ஸ்மிசன் செய்யப்படுகின்றன எனவே இது ஒரு ஆட்டோமேட்டிக் ரீபிட் ரிக்வெஸ்ட் எனவே விஷயங்களை தானாக மீண்டும் செய்யுமாறு கோருகிறது எனவே அது ஒரு மெக்கானிசமாகும் எனவே நீங்கள் முன்பு பார்த்திருக்கக்கூடிய எரர் மற்றும் ஃப்ளோ கண்ட்ரோல் மெக்கானிசம் எனவே ஒன்று ஸ்டாப் அண்ட் வெயிட் மெக்கானிசம் மற்றும் கோ பேக் என் ARQ மெக்கானிசம் செலெக்ட்டிவ் ரீபிட் மெக்கானிசம் எனவே இவை 3 பிரதான மெக்கானிசம்கள் அவை பின்பற்றப்படுகின்றன அல்லது அவை எங்கள் ஸ்டாண்டர்டு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் செயலாக்கங்களின் லேயர் 2 இல் பயன்படுத்தப்படுகின்றன எனவே ஸ்டாப் மற்றும் வெயிட் விஷயத்தில் அது நேராக முன்னோக்கி இருக்கும் செண்டர் கடைசி பிரேமின் நகலை அது அக்நாலெட்ஜ்மெண்ட் பெறும் வரை வைத்திருக்கிறார் எனவே செண்டர் அடையாளங்களுக்காக இரண்டு பிரேம்களையும் வைத்திருக்கிறார் மற்றும் அக்நாலெட்ஜ்மெண்ட் 0 மற்றும் 1 என எண்ணப்படுகிறது எனவே 010101 மற்றும் விஷயங்களின் வகையாகும் எனவே பிரேம் 0 அனுப்புநராக இருந்தால் அக்நாலெட்ஜ்மெண்ட் 1 ஆக வருகிறது அனுப்புநர் பிரேம் 1 ஆக இருந்தால் அக்நாலெட்ஜ்மெண்ட் 0 ஆக வருகிறது இப்படியே ஆல்டர்நேட்டிவாக தொடர்கிறது எனவே அக்நௌலெட்ஜ்மெண்டைப் பெறுபவர் அதை ரீசிவ் செய்கிறார் குறிப்பு நேரம் 0856 ஐப் பார்க்கவும் அது வெற்றிகரமாக ட்ரான்ஸ்மிட்டாகிறது செண்டருக்கு ஒரு கண்ட்ரோல் வேரியபிள் S உள்ளது மற்றும் சமீபத்தில் அனுப்பப்பட்ட பிரேம் 0 அல்லது 1 இன் எண்ணிக்கையை வைத்திருக்கிறது எனவே கண்ட்ரோல் வேரியபிள் விஷயங்களை கவனித்துக்கொள்கிறது ரிசீவர் ஒரு கண்ட்ரோல் வேரியபிள் R ஆக உள்ளது மற்றும் எதிர்பார்க்கப்படும் அடுத்த பிரேமின் எண்ணிக்கையை 0 அல்லது 1 ஆக வைத்திருக்கிறது அனுப்புநர் ஒரு டைமரைத் தொடங்குங்கள் ஒதுக்கப்பட்ட காலத்திற்குள் அல்லது த்ரெஷ்ஹோல்டு பீரியடுக்குள் அல்லது டைம்அவுட் பீரியடுக்குள் அக்நாலெட்ஜ்மெண்ட் பெறப்படவில்லை எனில் பிரேம் என்று கூறும்போது செண்டர் பிரேம் தொலைந்துவிட்டதாக அல்லது சேதமடைந்ததாக கருதி அதை மீண்டும் அனுப்புகிறார் ரீசிவர் பாசிட்டிவ் அக்நாலெட்ஜ்மெண்ட்டை மட்டுமே அனுப்புகிறார் பிரேம் அப்படியே இருந்தால் அக்நாலெட்ஜ்மெண்ட் எண் எப்போதும் அடுத்த எதிர்பார்க்கப்படும் பிரேமின் எண்ணிக்கையை வரையறுக்கிறது அதனால் அதாவது அக்நாலெட்ஜ்மெண்ட் 1 என்பது அடுத்த எதிர்பார்க்கப்பட்ட பிரேம் 1 அக்நாலெட்ஜ்மெண்ட் 0 என்பது எதிர்பார்க்கப்படும் பிரேம் என்பது வரிசை 0 ஆகும் எனவே இது மிகவும் எளிமையான மெக்கானிசமாகும் ஆனால் இது இந்த ஃப்ளோ மற்றும் எரர் கண்ட்ரோலை வீதத்தை அனுமதிக்கிறது எனவே பிரேம் 0 என்பது அனுப்புதலுக்கான அக்நாலெட்ஜ்மெண்ட்களை 1 ஆக திருப்பி அனுப்புகிறது இது பிரேம் 1 அனுப்பப்படுவதைக் கேட்கிறது அக்நாலெட்ஜ்மெண்ட் 0 ஆக அனுப்புகிறது மற்றும் பல எனவே ஆல்டர்நேட்டிவ்வாகALTERNATIVEY 0 1 0 1 விஷயங்கள் செல்லும் ஸ்டாப் அண்ட் வெயிட் ARQ ஒரு அக்நாலெட்ஜ்மென்ட் பிரேமை இழக்கிறது எனவே ரிசீவர் சேதமடைந்த பிரேமைப் பெறும்போது அது அதை நிராகரித்து R இன் மதிப்பை வைத்திருக்கிறது இந்த விஷயத்தில் சேதமடைந்த பிரேமைப் பெற்று அதை நிராகரித்து R ஐ 1 க்கு சமமாக வைத்திருந்தால் அனுப்புநரின் டைமர் காலாவதியான பிறகு 1 இன் மற்றொரு நகல் சரியாக அனுப்பப்படும் எனவே அது ஒரு முறை டைம் லிமிட்டிற்குள் அனுப்புநர் அக்நாலெட்ஜ்மென்ட்டை பெறவில்லை என்றால் அது மற்றொன்றுக்கு அனுப்பும் இது பிரேம் 1 ஆனது ரிசீவருக்கு ரீட்ரான்ஸ்மிட் செய்யப்படுகிறது அதாவது செண்டரிடம் இருந்து ரீசிவருக்கு அனுப்பப்படுகிறது எனவே இது ஒரு மன்னிக்கவும் இது ஒரு இழந்த பிரேமாகும் எனவே இங்கே இது ஒரு இழந்த அக்நாலெட்ஜ்மென்ட் பிரேமாகும் எனவே இந்த விஷயத்தில் அனுப்புநர் சேதமான அக்நாலெட்ஜ்மென்ட்டைப் பெற்றால் அதை நிராகரிக்கிறார் எனவே அனுப்புநருக்கு அக்நாலெட்ஜ்மென்ட் கிடைக்கிறது இது சேதமடைந்த ஒன்றாகும் அது அதை நிராகரிக்கிறது அது எவ்வாறு அடையாளம் காணப்படுகிறது நீங்கள் எஃப் எஸ் பிரேம் செக் வரிசை என்று நீங்கள் குறிப்பிடுவதால் சி சி குறிப்பு நேரம் 1152 32 மற்றும் பலவாகும் பிழை இருக்கிறதா இல்லையாஅதை கண்டுபிடிக்க முடியும் அனுப்புநரின் டைமர் காலாவதியாகும் போது அனுப்புநர் பிரேம் 1 ஐ மீண்டும் ட்ரான்ஸ்மிட் செய்கிறார் பிரேம் 0 ஐப் பெற எதிர்பார்க்கும் நேரத்தில் பிரேம் 1 ஐ ரிசீவர் ஏற்கனவே பெறுகிறார் ஆகையால் பிரேம் 1 இன் இரண்டாவது நகலை நிராகரிக்கிறது ஏனெனில் இது ஏற்கனவே பிரேம் 1 ஐப் பெற்றுள்ளது அதை உண்மையாகக் கண்டறிந்தது ஆனால் மீண்டும் பிரேம் 1 ஐப் பெறுகிறது எனவே இது இரண்டாவது நகலை நிராகரிக்கிறது ஏனெனில் இது ஒரு பிரேம் 0 ஐ எதிர்பார்க்கிறது எனவே அது செல்லும் வழியில் இழந்த அக்நாலெட்ஜ்மென்ட்டை அது கையாளுகிறது எனவே ரீட்ரான்ஸ்மிசன் கட்டத்தில் அக்நாலெட்ஜ்மென்ட் கூட இழக்கப்படுகிறது இது அடிப்படையில் கண்டறியப்படலாம் ஸ்டாப் மற்றும் வெயிட் அக்நாலெட்ஜ்மெண்ட் பிரேமை தாமாதமாக்கும் எனவே அக்நாலெட்ஜ்மெண்ட் அனுப்பப்பட்டதாக நடக்கும் ஆனால் அது தாமதமாகிறது அக்நாலெட்ஜ்மெண்ட் ரீசிவரிடம் தாமதமாகலாம் அல்லது சில சிக்கல் காரணமாக இருக்கலாம் பிரேம் 0 க்கான டைமர் காலாவதியான பிறகு அனுப்புநர் பிரேம் 0 இன் நகலை அனுப்பிய பிறகு இது பெறப்படுகிறது இருப்பினும் R என்பது 1 க்கு சமம் பெறுநர் ஒரு பிரேமை 1 ஐ எதிர்பார்க்கிறார் எனவே ரிசீவர் நகல் பிரேம் 0 ஐ நிராகரிக்கிறது முன்பு என்ன இருந்தது இது ஒரு நகல் 1 ஐக் கொண்டிருப்பதால் இங்கே அந்த அக்நாலெட்ஜ்மென்ட் சிக்கலின் காரணமாக தாமதமாக அக்நாலெட்ஜ்மென்ட் உள்ளது மற்றும் அனுப்புநர் பிரேம் இழந்துவிட்டதாக நினைக்கிறார் அது பிரேமை ரீட்ரான்ஸ்மிட் செய்யும் மற்றும் அது பிரேம் 0 ஐ நிராகரிக்கிறது பிரேம் 0 இரண்டு முறை ட்ரான்ஸ்மிட் ஆகிறது 0 அனுப்புநர் 2 ஒப்புதலைப் பெறுகிறார் என்பதை நிராகரிக்கிறார் அனுப்புநர் 2 அக்நாலெட்ஜ்மென்ட்டாக இருந்தால் அது இரண்டாவது அக்நாலெட்ஜ்மென்ட்டை நிராகரிக்கிறது ஏனெனில் உண்மையான தாமதமானது 1 பின்னர் இப்போது உண்மையான 1 பின்னர் இரண்டாவது அக்நாலெட்ஜ்மென்ட்டை நிராகரிக்கிறது பிக்கிபேக்கிங் என்ற கருத்து உள்ளது இப்போது ஏனெனில் இது டேட்டாவை செண்டிங் மற்றும் அக்நாலெட்ஜ்மெண்ட் ஆகிய இரண்டும் இடத்தை விட்டு வெளியேறுகின்றன எனவே எங்களிடம் இரு தகவல்தொடர்புகளும் இருக்கும்போது ஸ்டேஷன் AB போன்ற இரு பக்க தகவல்தொடர்புகளும் இருவருக்கும் அனுப்ப டேட்டா உள்ளது பின்னர் டேட்டா பிரேமை அக்நாலெட்ஜ்மெண்ட்டுடன் கம்பைன் செய்வதெற்கான ஒரு முறை டேட்டா பிரேமே அக்நாலெட்ஜ்மெண்ட்டை கேர்ரி செய்கிறது எனவே தனித்தனியாக ஸ்டேஷனை அனுப்புவதற்குப் பதிலாக டேட்டா பிரேமில் அக்நாலெட்ஜ்மெண்ட் பிரேம் பிக்கிபேக் ஒரு அக்நாலெட்ஜ்மெண்ட்டை உள்ளடக்கிய டேட்டா பிரேமை அனுப்புகிறது ஸ்டேஷன் B அதையே செய்கிறது பிக்கிபேக் பேண்ட்வித்தை சேமிக்கிறது எனவே உடனடி இல்லையெனில் இந்த அக்நாலெட்ஜ்மெண்ட் பிரேம்கள் மற்றொரு சேனலாக இருந்திருக்க வேண்டும் சிறியதாக இருந்தாலும் ட்ரான்ஸ்மிட் செய்வதற்கு சில பேண்ட்வித் தேவைப்படலாம் எனவே டேட்டாவின் பிற வழிகளில் இந்த பிக்கிபேக் அவை A மற்றும் B முழுவதும் அனுப்பப்படுகின்றன ஸ்டாப் அண்ட் வெயிட்டின் டிஸ்அட்வாண்டேஜ் என்ன என்று பார்க்கலாம் ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் எந்த நேரத்திலும் 1 பிரேம் மட்டுமே அனுப்பப்பட்டு அக்நாலெட்ஜ்மெண்ட்டை பெற காத்திருக்கிறது எனவே டைம்அவுட் இருந்த போதிலும் அக்நாலெட்ஜ்மெண்ட்டிற்காக காத்திருந்து அனுப்பப்படுகிறது டிரான்ஸ்மிஷன் மீடியாவைப் பயன்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வழி இதுவல்ல அதாவது மீடியாக்கள் பயன்பாட்டின் கீழ் வைத்திருக்கும் அல்லது நீண்ட நேரம் பயன்படுத்தப்படாத மீடியாக்கள் ஏற்கத்தக்கவை அல்ல எனவே 2 ப்ரோடோகால்கள் உள்ளன ஒன்று கோ பேக் என் ARQ மற்றொன்று செலெக்ட்டிவ் ரீபிட் ARQ இவை இந்த பயன்பாட்டில் இல்லாத அலைவரிசையை கவனித்துக்கொள்ள அல்லது சிக்கல் உண்டாக்ககூடியது எனவே கோ பேக் என் ARQ அக்நாலெட்ஜ்மெண்ட்டைப் பற்றி கவலைப்படுவதற்கு முன்பு W பிரேம்களை அனுப்பலாம் அந்த W பிரேம்களை அனுப்பலாம் அக்நாலெட்ஜ்மெண்ட்டை பெறும் வரை இந்த பிரேம்களின் நகலை வைத்திருக்கிறோம் இந்த நடைமுறைக்கு கூடுதல் அம்சங்கள் ஸ்டாப் மற்றும் ஸ்டாப் அண்ட் வெயிட் ARQ வில் சேர்க்கப்பட வேண்டும் எனவே நிறைய பிரேம்களும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன ஒவ்வொரு அக்நாலெட்ஜ்மெண்ட்க்கும் காத்திருப்பதற்குப் பதிலாக வைக்கப்பட்டிருக்கும் நகல் இந்த அக்நாலெட்ஜ்மெண்ட் வருகிறது இது நல்லிணக்கத்திற்கு செல்கிறது அல்லது நாம் என்ன சொல்கிறோம் அக்நாலெட்ஜ்மெண்ட் பெறப்படாவிட்டால் பிரேம்களை ஒப்புக்கொள்வதோடு தேவையான ரீட்ரான்ஸ்மிசன் செய்யவும் எனவே எங்களிடம் பிரேம்கள் இருப்பதால் 1 அனுப்புதல் மற்றும் பெறுதல் மற்றும் வகை இல்லை எனவே இந்த விஷயத்தில் நமக்குத் தேவைப்படுவது ஒரு வரிசை எண் அனுப்புநரிடமிருந்து பிரேம்கள் தொடர்ச்சியாக எண்ணப்படுகின்றன நாம் லிமிட்டை அமைக்க வேண்டும் ஒவ்வொரு பிரேமின் வரிசை எண்ணையும் ஹெட்டரில் சேர்க்க வேண்டும் ஒரு லிமிட்டை அமைக்க வேண்டும் எனவே ஹெட்டர் பிரேம் வரிசை எண்ணுக்கு m பிட்களை அனுமதிக்கிறது வரிசை எண் வரம்பு 2 பவர் 0 2 பவர் m மைனஸ் 1 அல்லது m 3 க்கு சமம் வரிசை எண் 1 2 3 4 5 6 7 அல்லது இது வரிசை எண் நாங்கள் நாம் வரிசையை எதிர்பார்க்கலாம் அந்த விஷயங்களின் வரிசை எண்ணை நாம் மீண்டும் செய்யலாம் எனவே இது 0 1 2 3 4 5 6 7 0 1 2 3 4 5 6 7 மற்றும் பல எனவே வரிசை எண்ணை ஒரு வழக்கமான அடிப்படையில் மீண்டும் மீண்டும் செய்யலாம் எனவே அனுப்புவதிலிருந்து மிகச்சிறந்த பிரேம்களை வைத்திருக்க அனுப்பும் போது ஸ்லைடிங் விண்டோவை அனுப்புங்கள் அவை ஒப்புக்கொள்ளப்படும் வரை ஒரு விண்டோவின் கான்செப்ட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஏனெனில் இது ஒப்புக் கொள்ளப்படாவிட்டால் அதை வைத்திருக்க வேண்டும் அனுப்புநர் முடிவடைவதை நாம் நிராகரிக்க முடியாது விண்டோவின் அளவு அதிகபட்சம் 2 பவர் m மைனஸ் 1 இங்கு m என்பது வரிசை எண்ணில் உள்ள பிட்களின் எண்ணிக்கை 3 பிட் 2 பவர் 3 மைனஸ் 1 வகை விஷயங்கள் இருக்கிறது விண்டோவின் அளவு மாறக்கூடியது எவ்வளவு இவை அனைத்தும் டேட்டா வீதத்தைப் பொறுத்தது குறிப்பு நேரம் 1814 விஷயங்களின் வகை அக்நாலெட்ஜ்மெண்ட் பெறப்படும்போது புதிய அனுப்பப்படாத பிரேம்களைச் சேர்க்க விண்டோ ஸ்லைடு ஆகும் எனவே இங்கே போன்ற புதிய அனுப்பப்படாத பிரேம்களைச் சேர்க்க விண்டோ ஸ்லைடுகள் இது அக்நாலெட்ஜ்மெண்ட் 0 1 என்பது அடுத்த விஷயங்களை அனுப்புவதற்கான ஸ்லைடுகளாகும் எனவே பெறப்பட்ட 4 வரை அது மீண்டும் ஸ்லைடு ஆகி அப்படியே செல்கிறது ரீஸிவிங் விண்டோவில் ரீஸிவிங் விண்டோவின் அளவு எப்போதும் இந்த ப்ரோடோகாலுக்கு 1 ஆகும் விண்டோவை ரீஸிவ் செய்வது குறிப்பிட்ட வரிசையில் வருவதற்கு ஒரு குறிப்பிட்ட பிரேமைத் தேடும் எனவே அது ஸ்லைடு ஆகினாலும் இல்லாவிட்டாலும் அனுப்புநர் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பிரேம்களுக்காகக் காத்திருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் காத்திருக்க வரிசையில் இருக்கலாம் அவுட் ஆப் ஆர்டராக இருக்கும் எந்த பிரேமும் நிராகரிக்கப்படும் மற்றும் மாதாந்திர பாதை தாமதம் முதலியன காரணமாக எழும் ஒரு பிரேமில் ரீட்ரான்ஸ்மிட் செய்யப்பட வேண்டும் எனவே அவுட் ஆப் ஆர்டராக இருக்கும் எனவே இது படத்தில் காட்டப்பட்டுள்ள ரிசீவர் விண்டோ ஸ்லைடு ரிசீவர் பிரேம் 0 க்காக காத்திருக்கிறது படம் 1 மற்றும் பின்னர் 1 இல் இது ஃபிரேம் 1 க்கான காத்திருப்புக்கு ரீஸிவ் செய்கிறது கண்ட்ரோல் வேரியபிள் அனுப்புநருக்கு 3 வேரியபிள் S SF மற்றும் SL உள்ளது எனவே 1 என்பது முறைகளின் முடிவு அதாவது முதல் பிரேம் கடைசி பிரேம் மற்றும் S என்பது தற்போது அனுப்பும் பிரேமாகும் எனவே பிரேமின் வரிசை எண்ணை வைத்திருக்க ரிசீவர் 1 வேரியபிள் R ஐ மட்டுமே கொண்டுள்ளது அது பெற எதிர்பார்க்கிறது எனவே வரிசை எண் R இன் மதிப்புக்கு சமமாக இருந்தால் அது 0 ஐப் பெறும் என்று எதிர்பார்க்கிறது பிரேமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இல்லையெனில் நிராகரிக்கப்படுகிறது எனவே 0 க்காக காத்திருப்பதால் 0 என பெறப்பட்ட விஷயங்கள் இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லையெனில் விஷயங்கள் நிராகரிக்கப்படும் ஒரு பிரேம் பாதுகாப்பாகவும் ஒரு வரிசையிலும் வந்தால் ரிசீவர் எவ்வாறு பாசிட்டிவ் ACK ஐ அனுப்புகிறார் என்பதற்கான அக்நாலெட்ஜ்மெண்ட் முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது அது சரியானது மற்றும் ஒழுங்கானது பிரேம்கள் சேதமடைந்து அவுட்ஆப் ஆர்டராகினால் ரீஸிவர் அமைதியாகி அது எதிர்பார்க்கும் ஒன்றைப் பெறும் வரை அடுத்தடுத்த அனைத்து பிரேம்களையும் நிராகரிக்கிறது எனவே 1 ஐ எதிர்பார்க்கிறது 1 க்கு பதிலாக இது 2 3 போன்றவை பெறுகிறது இது எல்லா பிரேம்களையும் நிராகரிக்கிறது பின்னர் அனுப்புநர் 1 உடன் தொடங்கும் அனைத்து பிரேம்களையும் மீண்டும் அனுப்புகிறார் காலாவதியான டைமர் அதனுடன் உள்ளது எடுத்துக்காட்டாக அனுப்புநருக்கு பிரேம் 6 உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் பிரேம் 3 க்கான டைமர் காலாவதியாகிறது அனுப்புநர் திரும்பிச் சென்று 3 4 5 6 பிரேம்களை அனுப்புகிறார் இது கோ பேக் என் ARQ என்று அழைக்கப்படுகிறது பெறப்பட்ட ஒவ்வொரு பிரேமையும் ரிசீவர் அக்நாலெட்ஜ் செய்ய வேண்டியதில்லை இது பல பிரேம்களுக்கு 1 திரட்டப்பட்ட ஒட்டுமொத்த அக்நாலெட்ஜ்மெண்ட்டை அனுப்ப முடியும் அதுவும் சாத்தியமாகும் எனவே இது கோ பேக் என் ARQ ஆகும் செண்டர் நிலுவையில் உள்ள பிரேம்களைக் கண்காணிக்கிறார் அவை புதுப்பித்தல்களாக இருக்கும் மாறிகள் மற்றும் விண்டோஸ்கள் அக்நாலெட்ஜ்மெண்ட் வருகிறது மற்றும் இழந்த பிரேமின் விஷயத்தை பார்க்கிறோம் இந்த கேஸ்ஸில் பிரேம் கூறுகிறது பிரேம் 2 தொலைந்துவிட்டது ரிசீவர் பிரேம் 3 ஐப் பெறும்போது பிரேம் 3 ஐ நிராகரிக்கிறது நாங்கள் விவாதிக்கும்போது இது பிரேம் 2 ஐ எதிர்பார்க்கிறது எனவே இது இங்கே 2 ஐ எதிர்பார்க்கிறது மற்றும் 2 நிராகரிப்புகளுக்கு பதிலாக 3 ஐப் பெறுகிறது 2 இலிருந்து டைமர் காலாவதியாகிறது மற்றும் அனுப்புநரின் பக்கமும் அனுப்புநரும் பிரேம் 2 மற்றும் 3 ஐ அனுப்புகிறார்கள் N க்குத் திரும்பிச் செல்லுங்கள் இந்த விஷயத்தில் அதாவது 2 க்குச் செல்லுங்கள் கோ பேக் என் ARQ சேதமடைந்த இழந்த தாமதமான அக்நாலெட்ஜ்மெண்ட்டிற்க்கு செல்லுங்கள் அக்நாலெட்ஜ்மெண்ட் சேதமடைந்தால் அல்லது இழந்தால் நமக்கு 2 சூழ்நிலைகள் இருக்கலாம் எந்தவொரு டைமரின் காலாவதிக்கு முன்பும் அடுத்த அக்நாலெட்ஜ்மெண்ட் வந்தால் பிரேம்களை ரீட்ரான்ஸ்மிசன் செய்ய வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் இந்த ப்ரோடோகாலில் அக்நாலெட்ஜ்மெண்ட் ஒட்டுமொத்தமாகும் எனவே இது ஒரு ஒட்டுமொத்தமாகும் எனவே அதுதான் அடுத்த அக்நாலெட்ஜ்மெண்ட் ஆகையால் ACK 1 ACK 2 ACK 3 தொலைந்துவிட்டால் ரீட்ரான்ஸ்மிசன் இல்லை குறிப்பு நேரம் 2230 டைமர் காலாவதியாகும் முன் வந்தால் ACK 4 அவற்றை உள்ளடக்கியது பின்னர் அது ஒரு ஒட்டுமொத்த விஷயம் நேரம் முடிந்தபின் ACK 4 வந்தால் அதற்குப் பிறகு அனைத்து பிரேம்களின் கடைசி பிரேம் அது மீண்டும் அனுப்பப்பட்ட பிறகு ரிசீவர் ஒருபோதும் அக்நாலெட்ஜ்மெண்ட்டை மீண்டும் அனுப்புவதில்லை எனவே ரிசீவர் ஒருபோதும் ஒப்புதலை மீண்டும் அனுப்புவதில்லை இது 1 மட்டுமே இது தாமதமான ஒப்புதலை அனுப்புகிறது எனவே தாமதமான அக்நாலெட்ஜ்மெண்ட் என்பது ஒரு சேதத்தைப் போன்றது அல்லது இழந்ததைப் போன்றது மேலும் இது பிரேம்களை மீண்டும் அனுப்புவதைத் தூண்டுகிறது எனவே அனுப்புநரின் பக்கத்தில் கோ பேக் என் ARQ விண்டோவின் அளவு 2 பவர் m க்கும் குறைவாக இருக்க வேண்டும் ரிசீவரின் அளவு எப்போதும் 1 ஆக இருக்க வேண்டும் 2 க்கு சமமாக இருந்தால் அளவு 2 பவர் 2 மைனஸ் 1 என்பது 3 ஆகும் எனவே எண்ணிக்கை 3 மற்றும் 4 இன் விண்டோவின் அளவை ஒப்பிடுகிறது அங்கு விஷயங்கள் எப்படி இருக்கும் என்பது அடுத்த சுழற்சி மற்றும் பிழையின் முதல் பிரேமாக ஏற்றுக்கொள்கிறது எனவே இது விஷயங்களைப் பார்த்துக் கொண்டே செல்கிறது இருப்பினும் நிறைய பிரேம்கள் தொலைந்துவிட்டன அது தவறாக 0 விஷயங்களை தவறாகப் பெற்றுள்ளது மேலும் இது 0 ஐ எதிர்பார்க்கிறது மற்றும் 0 ஐ தவறாகப் புரிந்து கொள்கிறது இது தவறாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த விஷயத்தில் எங்கே இழப்பு இருந்தால் இது 2 ஐ எதிர்பார்க்கிறது ஆனால் 3 இல் சரியாக நிராகரிக்கப்பட்டது எனவே 0 பெறப்படவில்லை எனவே அது சரியாக நிராகரிக்கப்படுகிறது எனவே இந்த வகையான காட்சிகளில் விண்டோ அளவு பங்கு வகிக்கிறது என்பதும் ஆகும் செலெக்ட்டிவ் ரீபிட் ARQ அனுப்புநர் மற்றும் ரிசீவர் விண்டோகள் இது மற்றொரு ARQ மெக்கானிசமாகும் எனவே கோ பேக் என் ARQ ரிசீவர் பக்கத்தின் செயல்முறையை எளிதாக்குகிறது ரிசீவர் 1 வேரியபிள் மட்டுமே கண்காணிக்கும் மேலும் அவுட் ஆப் ஆர்டர் பிரேம்களுக்கு பஃபர் தேவையில்லை மற்றும் விஷயங்களை நிராகரிக்கவும் கோ பேக் என் ARQ இன் விஷயத்தில் நீங்கள் வெறுமனே நிராகரிக்கவும் எனவே விஷயம் இருந்தது இருப்பினும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மீண்டும் ARQ இல் சேதமான பிரேம்கள் அனுப்பப்படுகின்றன அதிக அலைவரிசை திறமையானது ஆனால் அதில் செயலாக்கத்தில் மிகவும் சிக்கலானது செலெக்ட்டிவ் ரீபிட் ஆகும் அதாவது நீங்கள் நிராகரிக்கவில்லை தண்ணீரில் 1 ஐக் கண்டுபிடிப்பதற்காக N க்குத் திரும்பிச் சென்றால்அதற்குப் பிறகு எல்லாவற்றையும் நிராகரிக்கவும் ஆனால் செலெக்ட்டிவ் ரீபிட்டில் நீங்கள் நிராகரிக்கும் அனைத்தையும் நீங்கள் நிராகரிக்கவில்லை அவை தவறான அல்லது சேதமான பிரேம்கள் ஆகும் எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரேம்களுக்கு அனுப்புநரிடமிருந்து மீண்டும் அனுப்புமாறு கோருகிறது டைமர் காலாவதியாகும் முன் சேதமடைந்த பிரேமின் வரிசை எண்ணைப் ரிப்போர்ட் செய்ய இது நெகடிவ் அக்நாலெட்ஜ்மெண்ட் pr NAK ஐ அனுப்புகிறது எனவே இது நெகடிவ் அக்நாலெட்ஜ்மெண்ட் அல்லது NAK ஐ அனுப்புகிறது எனவே இங்கே கோ பேக் என் விஷயத்தில் பதிலாக அங்கு நாம் பார்த்தது இது SF SL மற்றும் S இருந்தது அதேசமயம் இங்கே நாம் R F மற்றும் R L ஐ ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த விஷயங்களிலிருந்து சரியானதை ஏற்றுக் கொள்ள முடியாது அவை பெறப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிரேம்கள் இங்கே ஒப்புக் கொள்ளப்பட்டவை ஒப்புதலுக்காக காத்திருக்கும் பிரேம்கள் அதற்குப் பிறகு எனவே செலெக்ட்டிவ் ரீபிட் ARQ இல் இழந்த பிரேம் 0 மற்றும் 1 ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன பெறப்பட்டபோது ஏற்றுக்கொள்ளப்பட்டபோது அவை பிரேம் 3 இன் ரிசீவர் விண்டோவால் குறிப்பிடப்பட்ட லிமிட்டில் உள்ளன எனவே இது ரிசீவர் விண்டோ அளவிற்குள் உள்ளது எனவே இது 0 மற்றும் 1 ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஏனெனில் அவை வரம்பில் இருப்பதால் குறிப்பு நேரம் 2658 ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பிரேம் 2 சரியாகப் பெறப்படவில்லை என்பதைக் காண்பிப்பதற்காக ரிசீவர் ஒரு NAK2 ஐ அனுப்புகிறார் மற்றும் அனுப்புநர் பிரேம் 2 ஐ மட்டுமே அனுப்புகிறார் அது ஏற்றுக்கொள்கிறது மேலும் இது விண்டோவின் வரம்பாக இருப்பதால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே இது விண்டோவின் வரம்பு மிகவும் முக்கியமானது எனவே இது விண்டோவின் எல்லைக்குள் இருந்தால் மிகவும் முக்கியமானது எனவே அங்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பிரேமின் கோரிக்கை மறுபடியும் அல்லது செலெக்ட்டிவ் ரீபிட் ஒரு NAK ஐப் பெறுவீர்கள் பின்னர் அது அனுப்புநரால் மீண்டும் அனுப்பப்படுகிறது எனவே மீண்டும் செலெக்ட்டிவ் ரீபிட் ARQ என்பது அனுப்புநர் விண்டோவாகும் விண்டோ மீண்டும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அனுப்புநரின் அளவு மற்றும் ரிசீவர் விண்டோ அதிகபட்சம் 2 பவர் m இல் பாதியாக இருக்க வேண்டும் அதாவது m 2 க்கு சமம் எனவே அளவு 2 பவர் 2 ஆக இருக்கும் எனவே விண்டோ அளவு 3 என்பது அனைத்து அக்நாலெட்ஜ்மெண்ட்டையும் இழந்த அனுப்புநர் மற்ற விஷயங்களைப் போல நகல் பிரேமை 0 அனுப்புகிறது விண்டோ அளவு அவற்றின் m மைனஸ் 1 க்கு 2 ஐ விட அதிகமாக இருந்தால் அதாவது உங்கள் m 2 ஐ வகுத்தால் இந்த 1 ஐ ஏற்றுக்கொள்ள முடியும் அது சேதமடைந்தது இதை தவறாக ஏற்றுக்கொண்டதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது அந்த விஷயத்திற்குள் இருப்பதைப் போல அது ரீஸிவரால் சரியாக நிராகரிக்கப்படுகிறது எனவே விண்டோ அளவு 3 அனைத்து அக்நாலெட்ஜ்மெண்ட்களும் இழந்துவிட்டன அனுப்புநர் நகல் பிரேம்களை அனுப்புகிறார் ரிசீவரின் 0 விண்டோகள் விண்டோகளின் பிரேம் பகுதியைப் பெறும் என எதிர்பார்க்கிறது 0 மற்றும் அடுத்த சுழற்சியின் முதல் பிரேமை ஏற்றுக்கொள்கிறது எனவே இது ஒரு பிழை எனவே இது தவறான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே இந்த வகையான ஃப்ளோ மற்றும் பிழை கண்ட்ரோல் மெக்கானிசமை நாம் இங்கே காண்கிறோம் எனவே அனுப்புநரின் பெறுநர் அக்நாலெட்ஜ்மெண்ட்டின் உதவியுடன் முதல் 1 ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் அது அனைத்தும் ஒப்புக் கொள்ளப்படுகிறது ஒவ்வொரு பிரேமும் தனித்தனியாக ஒப்புக் கொள்ளப்பட வேண்டும் ஆனால் N ஐத் திரும்பிப் பார்த்தால் ரிசீவருக்கு 1 சுட்டிக்காட்டி மட்டுமே உள்ளது அனுப்புநரின் முடிவில் இருந்து பெறுநரிடமிருந்து பிரேம்களின் கொத்து அனுப்பப்படலாம் மேலும் இது ஒரு ஒட்டுமொத்த ஒப்புதலுக்கு அனுப்புகிறது செலெக்ட்டிவ் ரீபிட் ARQ இல் ஒட்டுமொத்த அக்நாலெட்ஜ்மெண்ட்டை அனுப்பும் விருப்பம் உள்ளது எனவே N க்குத் திரும்பிச் சென்றால் எல்லாவற்றையும் ரீட்ரான்ஸ்மிட்செய்ய வேண்டிய பிழை இருந்தால் NAK களின் மெக்கானிசமானது ரீபிட் ARQ ஆக இருக்கும்போது அலைவரிசையை சிறப்பாகப் பயன்படுத்துகிறது அவர்களுக்குத் தேவைப்படும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரேம்களை மட்டுமே அனுப்ப வேண்டும் அது போன்ற சேதமடைந்த அல்லது தவறான விஷயங்களை கொண்டுள்ளது இரண்டு நிகழ்வுகளிலும் 2 இந்த விண்டோ அளவு நீங்கள் பார்த்தது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இல்லையெனில் விண்டோவின் அளவு சரியாக பராமரிக்கப்படாவிட்டால் நீங்கள் எதையாவது தவறாக ஏற்றுக்கொள்ளலாம் எனவே இது விஷயங்களுக்கு முக்கியமானது இந்த ஃப்ளோ மற்றும் ஏரர் கண்ட்ரோல் மெக்கானிசமானது விஷயங்களுக்குள் ஒரு சிறந்த பயன்பாடு அல்லது சிறந்த ஃப்ளோ மெக்கானிசங்களை வழங்க முயற்சிக்கிறது எனவே நீங்கள் பேண்ட்வித்தை சிறப்பாகப் பயன்படுத்துகிறீர்கள் அல்லது இந்த மெக்கானிசங்களுக்கு சிறந்த தரமான சேவையை வழங்குகிறீர்கள் எனவே இது ஒட்டுமொத்த ஃப்ளோ மற்றும் ஏரர் கண்ட்ரோல் மெக்கானிசமாகும் எனவே இதன் மூலம் டேட்டாகளில் எங்கள் அடிப்படை ஃப்ளோ மற்றும் ஏரர் கண்ட்ரோல் மெக்கானிசமை டேட்டா லிங்க் லேயருக்கு முடிவுக்குக் கொண்டுவருகிறோம் மேலும் இது வழங்குகிறது என்பதைக் காண்கிறோம் இது பேண்ட்வித்தை சிறப்பாகப் பயன்படுத்த எங்களுக்கு உதவுகிறது என்று கூறுங்கள் 2 சிக்கல்கள் உள்ளன அதில் ஒன்று பேண்ட்வித் சரியாக கிடைக்கவில்லை உங்களிடம் 10 எம் எஸ் மற்றும் அதிக டேட்டா உள்ளது உங்களிடம் அதிக பேண்ட்வித் உள்ளது ஆனால் முறையற்ற பயன்பாடு காரணமாக நீங்கள் அதை சரியான வழியில் பயன்படுத்தாமல் இருக்கலாம் எனவே அடுத்தடுத்த விரிவுரையில் விஷயங்களின் பிற அம்சங்களைக் காணலாம் பல டேட்டா லிங்க் லேயர் அல்லது அந்த விஷயங்களை மாற்றும் அம்சங்கள் உள்ளன உயர் மட்ட நெட்வொர்க் லேயர் நிகழ்வோடு தொடர்பு கொண்ட சில விஷயங்களும் இதில் உள்ளன எனவே அது அடுத்தடுத்த விரிவுரையில் பார்க்கலாம் எனவே இன்று முடிவுக்கு வருவோம்